குறைந்த சக்தி வடிவமைப்பிற்கான அல்காரிதமிக் நிலை நுட்பங்கள் எனவே இந்த சொற்பொழிவில் ஒரு வடிவமைப்பில் சக்தி சிதறலைக் குறைக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறை நுட்பங்களை நாம் பார்ப்போம் எனவே நீங்கள் வழிமுறை நுட்பம் என்று கூறும்போது நாங்கள் இன்னும் தொகுப்பை மேற்கொள்ளவில்லை என்று அர்த்தம் வடிவமைப்பை ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் அல்லது ஒரு நடத்தை பார்வையில் இருந்து பார்க்கிறோம் நாங்கள் இன்னும் வடிவமைப்பை செயல்படுத்தவில்லை அந்த மட்டத்தில் கூட நாம் பல உள்ளுணர்வு நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் அதை பின்பற்றினால் எங்களுக்கு பின்னர் ஒரு இறுதி சுற்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது சக்தி சிதறலின் அடிப்படையில் நன்றாக இருக்கும் நாம் விவாதிக்கும் இந்த முறைகளில் பல உண்மையில் வடிவமைப்பு அனுபவத்திலிருந்து வெளிவருகின்றன எனவே அனுபவ வடிவமைப்பாளர்கள் எனது உள்ளீட்டு விவரக்குறிப்பை இந்த வழியில் மாற்றினால் மின் நுகர்வு மற்றும் வேறு சில குணாதிசயங்களின் அடிப்படையில் எனது இறுதி சுற்று சிறப்பாக இருக்கும் என்பதை அறிவார்கள் எனவே இந்த வழிமுறை நிலை நுட்பங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கிறோம் எனவே நான் கூறியது போல இந்த நுட்பங்கள் அல்காரிதமிக் மட்டத்தில் சில மாற்றங்களை பயன்படுத்த முயற்சிக்கின்றன எனவே நாங்கள் இன்னும் வடிவமைப்பை உருவாக்கவில்லை மீண்டும் இந்த முறைகள் மிகவும் பொதுவானதாக இருக்காது அவை எல்லா வடிவமைப்புகளுக்கும் பொருந்தாது ஆனால் பொதுவாக தோன்றும் பல வடிவமைப்புகளுக்கு நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஒரு பைனரி கவுண்டரின் வடிவமைப்பைப் பொறுத்து இந்த அணுகுமுறைகளை நாங்கள் விளக்குவோம் குறைந்த மின்சக்திக்கான திறமையான முறையில் நிலை குறியாக்கத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் பின்னர் வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரங்களுக்கான நிலை குறியாக்கத்தையும் FSM களில் கடிகார கேட்கலையும் எவ்வாறு மேற்கொள்ளலாம் FSM களில் கடிகார கேட்டிங் மிகவும் சுவாரஸ்யமானது எனவே நாம் பேசும் மற்றும் பார்த்த எந்த கடிகார கேட்டிங் முறைகளுக்கும் நான் செயல்பாட்டுத் தொகுதிக்கு ஒரு சுற்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அந்த தொகுதி பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை அறிய முயற்சித்தேன் அது பயன்படுத்தப்படாவிட்டால் நான் கடிகாரத்தை அணைக்கிறேன் அதற்காக நான் ஒரு கேட்டை பயன்படுத்துகிறேன் ஆனால் இப்போது நான் எனது சுற்றை வடிவமைக்கவில்லை என்று சொல்கிறேன் எனது சுற்றுகள் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை எனது வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரங்களின் விவரக்குறிப்பு மட்டுமே என்னிடம் உள்ளது இது ஒரு நிலை மாற்றம் வரைபடமாக இருக்கலாம் நிலை மாற்றம் வரைபடத்தைப் பார்ப்பதன் மூலம் எனது கடிகாரத்தை நிறுத்த விரும்பும் இடங்கள் இவை என்று நான் கணிக்க முடியும் எனவே அந்த தேவையற்ற நிலை மாற்றங்கள் தவிர்க்கப்படுகின்றன இதுதான் யோசனை எனவே பைனரி கவுண்டர்களுக்கான நிலை குறியாக்கத்துடன் தொடங்குவோம் எனவே இங்கே நான் சொன்னது போல் நாங்கள் சுற்று மட்டத்தில் வேலை செய்யவில்லை வடிவமைப்பு விவரக்குறிப்பை மிக உயர்ந்த மட்டத்தில் பார்க்கிறோம் பொருத்தமான நிலை குறியாக்கத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த உயர் மட்டத்தில் கூட மாறுதல் செயல்பாட்டைக் குறைக்க முடியும் எனவே நாம் பார்க்கும் அணுகுமுறை என்ன நாங்கள் ஒரு கவுண்டரை வடிவமைக்கும்போது வழக்கமாக எங்கள் பாடத்திட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டவை உரை புத்தகத்தில் எது கிடைத்தாலும் அதைப் பார்க்க வேண்டும் முதலாவதாக அவர்கள் பைனரி கவுண்டர்களைப் பற்றி ஒரு கவுண்டராக பேசுகிறார்கள் இது பைனரி வரிசையில் 1 2 3 4 இல் கணக்கிடப்படுகிறது எனவே எண்ணின் மதிப்புகள் பைனரியில் உருவாக்கப்படுகின்றன எனவே இதுபோன்ற பல வடிவமைப்பு முறைகள் உங்களுக்கு சில பாடநெறிகளில் கற்பிக்கப்பட்டுள்ளன அவை சோதனை புத்தகங்களில் கிடைக்கின்றன இப்போது இந்த வடிவமைப்பு முறைகள் அவை வாயில்களின் எண்ணிக்கை அல்லது தாமதம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் சுற்றுகளை மேம்படுத்த முயற்சிக்கின்றன ஆனால் பெரும்பாலும் அவர்கள் மின்சாரம் சிதறல் பிரச்சனையை கவனிப்பதில்லை நீங்கள் கவுண்டரை வடிவமைத்தவுடன் எந்த வகையான வடிவமைப்பு உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான சமிக்ஞை மாற்றங்களைக் கொடுக்க முடியும் சரி நாங்கள் இன்னும் கவுண்டரை வடிவமைக்கவில்லை என்று சொன்னேன் நாங்கள் இன்னும் கருத்தியல் மட்டத்திலோ அல்லது விவரக்குறிப்பு மட்டத்திலோ பார்க்கிறோம் எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் நேரான பைனரி குறியீட்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக சமிக்ஞைகளுக்கு பொருத்தமான குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் இதைச் செய்ய முடிந்தால் மாறுதல் செயல்பாட்டைக் குறைக்க இது உதவும் பல பயன்பாடுகளில் நாம் பயன்படுத்தும் கவுண்டர்கள் 0 1 2 3 4 போன்ற ஒரு குறிப்பிட்ட வரிசையில் எண்களைக் கணக்கிடுகின்றன இந்த வகையான பயன்பாடுகளுக்கு க்ரே குறியீடு குறியாக்கம் எனப்படும் குறியாக்கத்தைப் பயன்படுத்தலாம் சமிக்ஞை மாற்றங்களைக் குறைப்பதன் மூலம் சில நல்ல பண்புகளை இது உங்களுக்கு வழங்கலாம் அல்லது எங்களுக்கு வழங்கலாம் இப்போது க்ரே குறியீடு என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் இந்த அட்டவணையில் பைனரி கவுண்டரில் உள்ள ஒரு கவுண்டர் எண்ணின் மதிப்புகளின் 3 பிட் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்காட்டுகிறோம் 3 பிட் கவுண்டரில் தசம எண்கள் 0 முதல் 7 வரை இருக்கும் எனவே கவுண்டர் 0 1 2 4 முதல் 7 வரை எண்ணப்படும் பின்னர் மீண்டும் 0 ஆக இருக்கும் எனவே இது பைனரி கவுண்டராக இருந்தால் எண்ணிக்கை மதிப்புகள் 0 1 2 3 4 போன்று பைனரியில் வரும் இப்போது இந்த எண்ணிக்கையின் மதிப்பை அடுத்தடுத்த எண்ணிக்கையிலான மதிப்புகளைப் பார்த்தால் இப்போது நாம் ஓரளவு சக்தியை அறிந்திருக்கிறோம் இந்த சிந்தனையில் எத்தனை மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்பதைப் பார்ப்போம் 0 முதல் 1 வரையிலான எண்ணிக்கையில் பார்ப்போம் ஒரு மாற்றம் உள்ளது 1 முதல் 2 வரை கடைசி 2 பிட்களில் 2 மாற்றங்கள் உள்ளன 2 முதல் 3 வரை ஒரு மாற்றம் உள்ளது 3 முதல் 4 வரை இது மிகவும் மோசமானது 3 பிட்கள் மாறுகின்றன 4 முதல் 5 1 மாற்றம் 5 முதல் 6 2 மாற்றங்கள் 6 முதல் 7 1 மற்றும் மீண்டும் 7 முதல் 0 வரை அனைத்து 3 மாற்றங்களும் உள்ளது எனவே இங்கே குறைந்தபட்சம் ஒரு மாற்றம் உள்ளதை பார்க்க முடியும் அதிகபட்சமாக நாம் அனைத்து பிட்களையும் மாற்றலாம் எனவே மாற்று க்ரே குறியீடு குறியாக்கத்தில் எண்ணிக்கையின் மதிப்புகளை குறியாக்குகிறோம் அடுத்தடுத்த எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் ஒரு பிட் மட்டுமே மாறுகிறது அது க்ரே குறியீட்டின் சொத்து எனவே தசம எண்களின் க்ரே குறியீடு இது போன்ற 0 0 0 0 0 1 0 1 1 0 1 0 என வரையறுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் 1 0 0 என்பது 0 0 0 ஆக சரியாக ஒரு பிட் ஒரு எண்ணிக்கையிலிருந்து அடுத்ததாக மாறுகிறது என்பதை பார்க்கிறீர்கள் இது க்ரே குறியீட்டின் நன்மை எனவே இப்போது உள்ளுணர்வாக க்ரே குறியீட்டிற்கான ஒரு கவுண்டரை வடிவமைப்பதை ஆரம்பத்திலேயே ஆரம்பிப்பதன் மூலம் அது எங்களுக்கு ஒரு சுற்று வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மிகவும் திறமையாக இருக்கும் இயற்கையாகவே சக்தி சிதறல் உரிமையின் அடிப்படையில் சமிக்ஞை மாற்றங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் எனவே 2 பிட் பைனரி கவுண்டருக்கான சில அவதானிப்புகள் எண்ணிக்கை மதிப்புகள் 0 0 0 1 1 0 1 1 முதல் மீண்டும் 0 0 ஆக இருக்கும் எனவே 4 கடிகார சுழற்சிகளில் 6 மாற்றங்கள் உள்ளன 0 0 0 1 ஒரு மாற்றம் உள்ளது 1 முதல் 2 வரை 2 மாற்றங்கள் உள்ளன இதற்கு 1 மற்றும் 1 1 முதல் 0 0 மற்றொரு மாற்றம் எனவே 1 2 1 2 மொத்தம் 6 எனவே 4 கடிகார சுழற்சிகளில் நீங்கள் சராசரியாக 1 5 இல் ஒன்று ஒரு கடிகாரத்திற்கு மாற்றங்கள் ஆனால் உங்களிடம் 2 பிட் க்ரே குறியீடு கவுண்டர் இருந்தால் எண்ணிக்கை மதிப்புகள் இதுபோன்று போகும் 0 0 0 1 1 1 மற்றும் 1 0 மீண்டும் 0 0 ஆக இருக்கும் எனவே ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு பிட் மாறுகிறது எனவே 4 கடிகாரங்களில் 4 மாற்றங்கள் அதாவது ஒரு கடிகாரத்திற்கு ஒரு மாற்றம் எனவே சராசரியைப் பொறுத்தவரை ஒரு கடிகாரத்திற்கு மாற்றங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் க்ரே குறியீடு கவுண்டர் 50 சதவீதம் அதிக செயல்திறன் கொண்டது என்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் ஒரு சுற்று வடிவமைக்கும்போது க்ரே குறியீடு கவுண்டர் சக்தியின் அடிப்படையில் மிகவும் திறமையாக இருக்கும் எனவே இந்த கவுண்டரின் வடிவமைப்பை நான் இப்போது காட்டியுள்ளேன் இது சாதாரண பைனரி குறியாக்கத்துடன் கூடிய எளிய 2 பிட் கவுண்டர் ஆகும் எனவே எண்ணிக்கை மதிப்புகள் 0 0 0 1 1 0 1 1 போலவே செல்கின்றன அடுத்த நிலை இதுவாக இருக்கும் எனவே இங்கே நான் குறைத்தல் செய்யவில்லை நீங்கள் குறைக்கவும் செய்யலாம் ஏனென்றால் இங்கே அல்லது சரியாக உள்ளன ஆனால் இது அல்லது ல் நீங்கள் பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் அதில் அல்லது அல்லது மட்டுமே இருக்கும் எனவே இதைக் குறைக்க முடியும் ஆனால் உள்ளீடுகளிலிருந்து வெளியீடுகளுக்கு தாமதங்களை சமநிலைப்படுத்துவதால் இது குறைக்கப்படாமல் வைக்கப்பட்டுள்ளது சில நேரங்களில் குறைந்த சக்தி வடிவமைப்பிற்காக நாங்கள் அதை செய்கிறோம் ஆனால் இங்கே 4 கடிகார சுழற்சியில் சுமார் 6 6 மாற்றங்கள் இருக்கும் என்று நான் கூறியது போல் மாற்றங்களின் எண்ணிக்கை இப்போது க்ரே குறியீட்டிற்கு நிலை அட்டவணை மாறும் க்ரே குறியீட்டிற்கு மாற்றங்கள் 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 எனவே எனது செயல்பாடுகள் அல்லது ஆக இருக்கும் எனவே நீங்கள் குறைத்தால் அல்லது மட்டுமே இருக்கும் நாம் யை குறைத்தால் இது மட்டுமே இருக்கும் ஆனால் நாம் இதை இப்படி வைத்திருக்க விரும்பினால் அல்லது தாமதங்களை சமநிலைப்படுத்த விரும்பினால் நீங்கள் இதை இப்படி வைத்திருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு க்ரே குறியீடு கவுண்டரை வடிவமைக்க விரும்பினால் இது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எண்ணிக்கையில் உள்ளீடுகளில் ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும் எனவே மற்ற உள்ளீடுகள் எந்த மாற்றங்களையும் தூண்டாது இதுதான் நன்மை எனவே ஒரு 3 பிட் கவுண்டருக்கு நான் நிலைகள் முழுவதும் பைனரிக்கு ஒரு ஒப்பீடு செய்கிறேன் எனவே 0 முதல் 1 1 1 முதல் 2 வரை நான் குறிப்பிட்டுள்ள எத்தனை மாற்றங்கள் நடைபெறுகின்றன அதேபோல் 7 முதல் 0 வரை 3 நீங்கள் சராசரியாக எடுத்துக் கொண்டால் ஒரு கடிகாரத்திற்கு சராசரி மாற்றங்கள் 1 75 க்கு வரும் ஆனால் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் க்ரே குறியீடு கவுண்டருக்கு ஒரு நிலை மாற்றம் உள்ளது எனவே ஒரு கடிகாரத்திற்கு சராசரி மாற்றங்கள் ஒன்றே ஒன்று இங்கு 75 சதவீதம் அதிகமாக மாறுதல் இருப்பது ஒரு சுவாரஸ்யமான அவதானிப்பாகும் இப்போது பொதுவாக நீங்கள் ஒரு n பிட் கவுண்டர் வடிவமைப்பைப் பார்த்தால் ஒரு பைனரி கவுண்டருக்கு நீங்கள் ஒரு எளிய கணக்கீட்டைச் செய்தால் மாற்றங்களின் எண்ணிக்கையை என கணக்கிடலாம் எனவே நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு எளிய வழக்குக்கு 3 பிட் கவுண்டருக்கு இது எவ்வளவு 3 4 6 7 10 14 14 எனவே இது 14 எனவே இந்த எளிய வெளிப்பாடு மாற்று எண்ணைக் கொடுக்கிறது ஆனால் ஒரு க்ரே குறியீடு கவுண்டருக்கு ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒன்று மட்டுமே உள்ளது ஏனெனில் 2 ன் அடுக்கு n மொத்த மாற்றம் 2 இருக்கிறது மொத்த நிலை மாற்றங்களும் 2 ன் அடுக்கு n ஆக இருக்கும் எனவே T பைனரியால் வகுக்கப்பட்டுள்ள T க்ரே விகிதத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது n பெரிதாக 0 5 ஆக இருக்கும் எனவே இது 50 சதவீதம் குறைவான மாற்றங்கள் எனவே இந்த அட்டவணை இதைக் காட்டுகிறது எனவே பிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இந்த விகிதம் 0 5 ஐ நெருங்குகிறது எனவே 6 பிட் கவுண்டருக்கு இது 0 5079 ஆகும் இது முடிவிலிக்கு முனைவதால் இது சரியாக 0 5 ஆக இருக்கும் எனவே க்ரே குறியீடு குறியாக்கத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் சக்தியை குறைக்க ஒரு கவுண்டருக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் வடிவமைக்கப்பட்ட நுட்பங்களில் இதுவும் ஒன்றாகும் இப்போது வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரங்களுக்கு வருவோம் எந்தவொரு சுற்றுக்கும் நாங்கள் ஒரு கன்ட்ரோலர் வடிவமைக்கும் போதெல்லாம் முதலில் நாம் செய்வது ஒரு நிலை மாற்றம் வரைபடத்தை வரைவது தான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுதான் நீங்கள் விரும்புவது இந்த நிலை மாற்றம் வரைபடத்திலிருந்து எனது சுற்றுகளை ஒருங்கிணைக்க அல்லது வடிவமைக்க முயற்சிக்கிறோம் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனக்கு இது போன்ற ஒரு நிலை மாற்றம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் 3 நிலைகள் மற்றும் இந்த விளிம்புகள் உள்ளன இது இங்கே ஒரு அம்பு இந்த விளிம்புகள் சில சமிக்ஞை நிகழ்தகவுகளுடன் குறிக்கப்பட்டுள்ளன 0 இது மாற்றங்களின் நிகழ்தகவைக் குறிக்கிறது எனது FSM ஐ வடிவமைக்கும்போது சில நிஜ வாழ்க்கை தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு நான் ஏற்கனவே சில உருவகப்படுத்துதல் பகுப்பாய்வுகளைச் செய்துள்ளேன் மேலும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் எத்தனை அல்லது என்ன வாய்ப்பு உள்ளது என்பதைக் கண்டறிந்தேன் அதாவது திருப்பங்கள் நிகழ்கின்றன எனவே எனக்கு சில நிகழ்தகவு மதிப்புகள் உள்ளன இவை என்னுடன் இருக்கிறது என்று கருதுகிறேன் எனவே பொதுவாக எடுக்கப்பட்ட மாற்றங்கள் எது இந்த எண்கள் இங்கே 0 6 0 1 இல் காட்டப்பட்டுள்ளன இந்த நிலையில் இருந்து 60 சதவிகிதம் நிகழ்தகவு இருப்பதாகவும் இங்கு வருவதற்கான 40 சதவிகித நிகழ்தகவு இங்கே இருப்பதாகவும் இந்த நிலையிலிருந்து இங்கே 60 சதவீதம் இங்கே 30 சதவீதம் மற்றும் 10 சதவீதம் இருக்கிறது இந்த அம்பு காட்டப்படவில்லை இங்கே ஒரு அம்பு உள்ளது இங்கே ஒரு அம்பு உள்ளது எனவே நீங்கள் வடிவமைக்கும்போது முதல் கட்டத்தில் சில நிலை குறியாக்கத்தை செய்கிறீர்கள் பைனரி எண்ணால் நீங்கள் குறியாக்கம் செய்யும் ஒவ்வொரு நிலையையும் குறிக்கிறது நான் 0 0 1 1 0 1 தருகிறேன் என்று சொல்லலாம் இப்போது இந்த சமிக்ஞை நிகழ்தகவுகளின் எடையுள்ள தொகை மற்றும் மாற்றங்களுக்கிடையேயான பிட் மாற்றங்களின் கூட்டுத்தொகையை நீங்கள் கணக்கிட்டால் 1 மற்றும் 0 0 2 பிட்கள் மாறுகின்றன மொத்த நிகழ்தகவு ஒன்று 0 3 மற்றொன்று 0 4 ஆகும் இந்த 2 விளிம்புகள் 0 3 மற்றும் 0 4 க்கு இடையில் உள்ளன ஒன்று 1 1 முதல் 0 1 வரை 1 பிட் மாற்றம் மற்றும் 0 0 மற்றும் 0 1 க்கு இடையில் 1 பிட் மாறுகிறது எனவே மொத்த நிகழ்தகவு இங்கே 0 1 மற்றும் இங்கே 0 1 ஆகும் ஆக மொத்த எடையுள்ள தொகை 1 6 ஆகும் நான் எனது சமிக்ஞை குறியாக்கத்தை மாற்றினேன் என்று வைத்துக்கொள்வேன் இதை நான் 0 1 ஆக்குகிறேன் இந்த 0 0 ஐ உருவாக்குகிறேன் இதை 1 ஆக 1 செய்கிறேன் எனவே நான் உண்மையில் என்ன செய்தேன் பெரும்பாலான மாற்றங்கள் நடைபெறும் நிலைகளுக்கு இடையில் 0 0 மற்றும் 0 1 என்ற ஒற்றை பிட் மாற்றத்தைக் கொண்டிருப்பதாக நான் அவற்றை குறியாக்கம் செய்துள்ளேன் ஆனால் இங்கே அது 2 ஆக உள்ளது எனவே இப்போது ஒன்று 0 3 மற்றும் 0 4 மற்றும் 0 1 ஆகும் இவை ஒன்று இது மற்றும் 2 இது மற்றும் இந்த 0 1 க்கு இடையில் உள்ளது எனவே சராசரி 1 0 மிகக் குறைவாக மாறி வருவதை இப்போது நான் காண்கிறேன் FSM மட்டத்தில் கூட நான் இன்னும் சுற்று வடிவமைக்கவில்லை எனவே சமிக்ஞை மாற்றங்களின் எடையுள்ள தொகை குறைக்கப்படும் வகையில் எனது நிலை குறியாக்கத்தை பயன்படுத்தலாம் நான் இதைச் செய்தால் நான் இறுதியாக சுற்று வடிவமைப்பிற்கு வரும்போது அது ஒரு சுற்றுக்கு வழிவகுக்கும் இது குறைந்த எண்ணிக்கையிலான சமிக்ஞை மாற்றங்களை உருவாக்கும் இவை அனைத்தும் நீங்கள் சொல்லக்கூடிய கட்டிடக்கலை அல்லது வழிமுறை நிலை அல்லது உயர் மட்ட வடிவமைப்பு நுட்பங்கள் மீண்டும் FSM மட்டத்தில் கடிகார வாயிலுக்கு வருவோம் ஒரு வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரத்தை நன்கு கவனியுங்கள் மூர் இயந்திரம் மற்றும் மீலி இயந்திரம் என 2 வகையான இயந்திரங்கள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு மூர் இயந்திரத்தில் வெளியீடு நிலை மாறிகளை மட்டுமே சார்ந்துள்ளது ஆனால் மீலி இயந்திரத்தில் இதற்கு மாறாக வெளியீடு நிலையை மட்டுமல்ல தற்போதைய உள்ளீட்டையும் சார்ந்துள்ளது ஆனால் இங்கே மூர் இயந்திரத்தில் கவனம் செலுத்துவோம் எனவே மூர் இயந்திரம் அடுத்த நிலை நீங்கள் இருக்கும் இந்த நிலையை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இது உள்ளீட்டைச் சார்ந்தது அல்ல எனவே வெளியீடு நிலையை பொறுத்தது ஆனால் உள்ளீட்டு மாற்றம் உள்ளீட்டைப் பொறுத்தது எனவே நான் ஒரு சிறிய FSM ஐ வைத்திருக்கிறேன் அங்கு நான் 3 நிலைகளை காட்டுகிறேன் என்று சொல்லலாம் எனவே Xi இலிருந்து Xk க்கு ஒரு மாற்றம் செய்கிறோம் உள்ளீடு Xi ஆகவும் வெளியீடு Zk ஆகவும் இருக்கும் Xj முதல் Xk வரை நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறேன் உள்ளீடு Xj வெளியீடாக இருக்கும்போது உள்ளீடு Xk ஆகவும் வெளியீடு Zk ஆகவும் இருக்கும் போது நான் Xk நிலையில் இருக்கிறேன் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் உள்ளீடுகள் Xi மற்றும் Xj ஆக இருக்கும்போது நிலைகள் முழுவதும் சில சமிக்ஞை மாற்றம் நிகழ்கிறது ஆனால் உள்ளீடு Xk ஆக இருக்கும் போது நிலை Xk இல் இருக்கும் எனவே அவதானிப்பு என்னவென்றால் நான் Xk நிலையில் இருக்கும்போது என் உள்ளீடு Xk ஆக இருக்கும்போது ஏன் என் கடிகாரத்தை நிறுத்தக்கூடாது ஏனென்றால் இங்கே எதுவும் மாறவில்லை நான் Xk இல் இருக்கிறேன் எனது உள்ளீடு Xk நான் அங்கேயே இருக்கிறேன் எனவே இந்த காலகட்டங்களில் என்னால் கடிகாரத்தை நிறுத்த முடியும் எனவே இந்த FSMகளில் எப்போது இது போன்ற ஒரு சுய சுழற்சி இருக்கும் நாம் கடிகாரத்தை நிறுத்தலாம் எனவே FSM மட்டத்தில் கடிகாரத்தை நிறுத்த கடிகார கேட்டிங் செய்யும்போது இது போன்ற சில முடிவுகளை எடுக்கலாம் எனவே ஒரு சுற்று வரைபடத்தைப் பொறுத்தவரை இது இப்படி இருக்கும் எனவே நாங்கள் அதை எப்படி செய்வது இது எனது கடிகார செயல்படுத்தும் தர்க்கம் எனது ஃபிளிப் ஃப்ளாப்பில் இந்த நிலை உள்ளது எனவே இந்த நிலைகளை நீங்கள் உள்ளீடுகளுக்கு அனுப்பலாம் மற்றும் அவற்றின் சேர்க்கை Xk மற்றும் Xk ஐப் பொறுத்து முதன்மை உள்ளீடு கடிகாரத்தை இயக்கலாமா அல்லது முடக்கலாமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் எனவே நீங்கள் லாட்சில் ஏதாவது சேமிக்க முடியும் அந்த லாட்ச் தீர்மானிக்கும் எனவே லாட்ச் 1 ஆக இருந்தால் இங்கே தலைகீழ் உள்ளது அது 0 ஆக இருக்கும் லாட்ச் 0 ஆக இருந்தால் கடிகாரம் முடக்கப்படும் கடிகாரம் செயல்படுத்தப்படும் எனவே இது நீங்கள் எடுக்கும் உயர் மட்ட முடிவு எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எனது வரையறுக்கப்பட்ட நிலை இயந்திரத்தை நான் வடிவமைக்கும்போது இது போன்ற ஒரு சுற்று சேர்க்கிறேன் எனவே இந்த நிலை இருந்தால் நான் இந்த நிலையை சோதித்துப் பார்ப்பேன் பின்னர் நான் கடிகாரத்தை நிறுத்துவேன் எனவே இது ஒரு உயர் மட்ட வடிவமைப்பு நுட்பமாகும் இது நான் பயன்படுத்தினால் FSM ல் நிலை மாறாத சந்தர்ப்பங்களில் சில தேவையற்ற மாற்றங்களை நான் நிறுத்துவேன் இப்போது இங்கே நீங்கள் ஒரு வடிவமைப்பின் இன்னும் உயர்ந்த மட்டத்தைப் பார்க்கிறீர்கள் ஒரு உயர் மட்ட வடிவமைப்பு விளக்க மொழியின் எந்த உதாரணத்தையும் நாங்கள் காணவில்லை ஆனால் நான் உங்களுக்கு யோசனை தருகிறேன் 2 முதல் 4 டிகோடர் ஒரு எளிய டிகோடரின் வெரிலாக் விளக்கங்களை இங்கே காண்பிக்கிறேன் எனவே இந்த டிகோடர் உண்மையில் என்ன செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எனவே 2 மாற்று வடிவமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன இது ஒரு டிகோடர் சுற்று எனவே 2 உள்ளீடுகள் a என அழைக்கப்படுகின்றன என்றும் 4 வெளியீடுகள் உள்ளன என்றும் நான் கருதுகிறேன் A இன் மதிப்பைப் பொறுத்து வெளியீடுகளில் ஒன்று ஒன்றாகத் தேர்ந்தெடுக்கப்படும் மீதமுள்ளவை பூஜ்ஜியங்களாக இருக்கும் இது ஒரு வடிவமைப்பு மற்றும் நான் ஒரு மாற்று வடிவமைப்பையும் காட்டுகிறேன் இதுவும் அதே டிகோடர் இங்கேயும் எனது உள்ளீடு உள்ளது இங்கே எனது தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளியீடுகளும் உள்ளன ஆனால் கூடுதலாக எனக்கு மற்றொரு உள்ளீடு உள்ளது எனவே செயலாக்கம் செயல்படுத்தப்பட்டால் வெளியீடுகள் மாறும் எனவே நான் அதை முடக்கினால் வெளியீடுகள் மாறாது எனவே வெளியீடுகள் இறுதியாக சில கேட்களிலிருந்து வெளியே எடுக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சில கேட்கள் இருக்கும் எனவே இதை இயக்கு இந்த உள்ளீடு இந்த மற்றும் நுழைவாயிலின் இரண்டாவது உள்ளீட்டிற்கு அனுப்பலாம் எனவே மற்ற உள்ளீடு டிகோடருக்குள் இருக்கும் தர்க்கத்திலிருந்து வரும் எனவே நான் வெளியீட்டை இயக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இந்த வாயில்களின் வெளியீட்டில் சரியான சமிக்ஞை மாற்றம் ஏற்படாது எனவே நான் டிகோடரை இயக்க வேண்டியிருக்கும் போது மட்டுமே இது இயக்கப்பட்டிருக்கும் மற்றும் மாற்றங்கள் நடைபெறும் அடிப்படை யோசனை இது போன்றது எனவே நீங்கள் வெரிலாக் பயன்படுத்தி வடிவமைப்பைக் குறிப்பிடும்போது மிக உயர்ந்த மட்டத்தில் கூட முதல் விளக்கத்தில் நான் உள்ளீடுகள் a மற்றும் இயக்க வரையறுக்கிறேன் இது குறைந்த இயக்க டிகோடர் இரண்டாவது வடிவமைப்பில் நான் ஒரு செயலாக்க உள்ளீட்டைப் பயன்படுத்தினேன் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போதெல்லாம் நான் சொல்கிறேன் இங்கே நான் சொல்வது எப்போது இயக்கப்படுகிறதோ இரண்டு மாற்றங்களும் இதைச் செய்யுங்கள் எனவே இந்த செயலாக்கம் செயல்பாட்டை சரியாக செயல்படுத்தும் உள்ளீடாகும் எனவே இந்த எடுத்துக்காட்டு உண்மையில் நான் மிக உயர்ந்த மட்டத்தில் பணிபுரியும் போது கூட நான் ஒரு வெரிலாக் அல்லது VHDL குறியீட்டை எழுதுகிறேன் என்பதைக் காட்டுகிறது அங்கே நான் எங்கு செல்கிறேன் என்பதைப் பற்றி கொஞ்சம் அறிந்திருக்கலாம் குறைந்த சக்தியை நுகரும் என்று எதிர்பார்க்கப்படும் வடிவமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த செயலாக்க உள்ளீட்டை எனது டிகோடரில் சேர்க்கிறேன் எனவே தேவைப்படாதபோது நான் அதை இயக்க மாட்டேன் அது வெளிப்படையாக குறைந்த சக்தியை நுகரும் இதுதான் யோசனை இங்கே இந்த நுட்பம் பதிவு பரிமாற்ற மட்டத்தில் சில மறுசீரமைப்பையும் செய்யலாம் என்று சொல்கிறோம் இது சரியான அல்காரிதமிக் நிலை அல்ல இது பதிவு பரிமாற்ற நிலை அது என்னவென்றால் நான் பல சமிக்ஞைகளை வைத்திருக்க முடியும் அவற்றில் சில நிலையான சமிக்ஞையாக இருக்கலாம் என்றால் அவை மாறாது அல்லது எந்தவிதமான தடுமாற்றமும் இருக்காது என்று எனக்குத் தெரியும் ஆனால் சுற்றுகளில் சமமற்ற தாமதங்கள் காரணமாக எனக்குத் தெரிந்த ஒப்பீட்டாளர் சில சமிக்ஞைகள் இருக்கலாம் இங்கே குறைபாடுகள் இருக்கலாம் ஒப்பீட்டாளரின் வெளியீடு சில மல்டிபிளெக்சர்களைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் சில நிலையான சமிக்ஞைகளும் வரும் இடத்தில் எனக்கு இது போன்ற ஒரு சுற்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே சில உள்ளீடுகள் இறுதியாக இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன எனவே சுற்றுகளின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பில் நான் என்ன செய்கிறேன் இந்த தடுமாற்றம் அல்லது நிலையான சமிக்ஞையின் வரிசையை மாற்றுகிறேன் ஏனென்றால் என்ன நடக்கும் தடுமாற்ற சமிக்ஞை இங்கே பயன்படுத்தப்பட்டால் இந்த குறைபாடுகள் காரணமாக சில நேரங்களில் இது தேர்ந்தெடுக்கப்படும் சில நேரங்களில் இது தேர்ந்தெடுக்கப்படும் இதன் பொருள் இந்த தடுமாற்றம் இங்கே பிரச்சாரம் செய்யப்படும் எனவே இந்த வரி பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த வரியும் பாதிக்கப்படும் ஆனால் இங்கே நான் இந்த மல்டிபிளெக்சரைக் கட்டுப்படுத்த முதலில் இந்த நிலையான சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறேன் எனவே குறைந்தபட்சம் இந்த பகுதி வரை தடுமாற்றத்தின் எந்த விளைவும் இல்லை தடுமாற்றம் இந்த பகுதியை மட்டுமே பாதிக்கும் ஆனால் இங்கே தடுமாற்றம் இந்த மல்டிபிளெக்சரை மட்டுமல்ல அடுத்த மல்டிபிளெக்சரையும் பாதிக்கும் எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அதை மறுவரிசைப்படுத்தலாம் நான் எடுக்கும் கடைசி எடுத்துக்காட்டு நினைவகத்தை வடிவமைப்பது தொடர்பானது நினைவகத்தை எவ்வாறு பகிர்வது பொதுவாக ஒரு செயலிக்கான நினைவக அமைப்பை நீங்கள் வடிவமைக்கும்போதெல்லாம் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதை ஒரு தொகுதி அல்லது சில்லு என வடிவமைக்கவில்லை அதாவது ஒரு சில்லுக்குள் கூட பல தொகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை இணையாக அணுகப்படுகின்றன எனவே அவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கலாம் மற்றதை முடக்கலாம் மெமரி இன்டர்லீவிங் இருக்கலாம் எனவே பல வழிகள் உள்ளன இதுதான் பொதுவாக செய்யப்படுகிறது எனவே இந்த எளிய வரைபடத்தைப் பார்த்தால் இது ஒரு நினைவக அமைப்பின் எடுத்துக்காட்டு அங்கு 32 பிட் தரவைச் சொல்லலாம் எனவே இங்கே மற்றும் அங்கே 8 பிட் முகவரி பஸ் உள்ளது எனவே இது 256 சொற்களைக் கொண்ட ஒரு நினைவக அமைப்பு மற்றும் ஒவ்வொரு வார்த்தையும் 32 பிட்கள் தரவைக் கொண்டுள்ளது எனவே நாங்கள் அதை வடிவமைக்கும் முறை என்னவென்றால் அதை 2 நினைவக தொகுதிகளாகப் பிரிக்கிறோம் அவை ஒவ்வொன்றும் 128 அளவு 32 ஆல் 32 மற்றும் 128 ஆல் 32 ஆல் வகுக்கப்படுகின்றன எனவே நான் என்ன செய்கிறேன் இந்த 8 முகவரிகளில் இந்த 2 லிருந்து ஒரு வார்த்தையைத் தேர்ந்தெடுக்க நாங்கள் பயன்படுத்தும் உயர் வரிசை 7 முகவரிகள் மேலும் இந்த நினைவகத்திலிருந்து வரும் தரவுகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க நாம் பயன்படுத்தும் முகவரியின் மிகக் குறைந்த பிட் நான் தேர்ந்தெடுக்கும் உயர் வரிசை பிட்களையும் இவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுத்தால் குறைந்த வரிசை பிட்களையும் பயன்படுத்துகிறேனா என்று பாருங்கள் எனவே உண்மையில் நான் மெமரி இன்டர்லீவிங்கைப் பயன்படுத்துகிறேன் முகவரி 0 இங்கே இருக்கும் முகவரி 1 இங்கே இருக்கும் 2 இங்கே இருக்கும் 3 இங்கே இருக்கும் 4 இங்கே இருக்கும் 5 இங்கே இருக்கும் மற்றும் பல எனவே உயர் வரிசை முகவரிகள் 0 ஆக இருக்கும்போது அனைத்தும் 0 எனவே முகவரி 0 தரவு இங்கே வெளியே வரும் முகவரி 1 தரவு இங்கே வெளியே வரும் எனவே குறைந்த முகவரி பிட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் இதை அல்லது இதை நான் தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் யோசனை இப்போது நீங்கள் அதை 2 பகுதிகளாக உடைத்தால் நீங்கள் ஆற்றலின் அடிப்படையில் சேமிக்கிறீர்கள் இப்போது சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தைப் பார்ப்போம் இது பயன்பாட்டு உந்துதல் நினைவக பகிர்வு என்று நான் சொல்கிறேன் நான் ஒரு உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை வடிவமைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்னிடம் ஒரு சிறிய செயலி உள்ளது ஒரு ARM செயலி என்று சொல்லலாம் இது 64 கிலோ பைட்டுகள் நினைவகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நான் இயக்க வேண்டிய நிரலைப் பற்றி சில பகுப்பாய்வுகளைச் செய்கிறேன் அது எனது பயன்பாடு இந்த 64 கே முகவரி இடத்திலிருந்து நான் அதைப் பார்க்கிறேன் எனவே நான் வாசிப்புகளின் எண்ணிக்கையைத் திட்டமிடுகிறேன் முதல் 28 கே வாசிப்பு செயல்பாடுகளின் எண்ணிக்கை மிகக் குறைவு என்பதை நான் காண்கிறேன் அடுத்த 4 கே வாசிப்பின் அடிப்படையில் மிகவும் கனமானது ஆனால் கடைசி 32 கே இடையில் எங்காவது உள்ளது எனவே எனது நினைவகத் தொகுதியை இந்த 3 பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒரு தொகுதியில் முதல் 28 கே இரண்டாவது தொகுதியில் இந்த 4 கே மூன்றாவது தொகுதியில் இந்த 30 32 கே எனவே எனது யோசனை என்னவென்றால் இந்த மூன்றாவது தொகுதியை முடிந்தவரை விரைவாக உருவாக்க முயற்சிப்பேன் பவர் டவுன் பயன்முறையாக நான் பயன்படுத்தக்கூடிய முதல் தொகுதி மெதுவாகச் செய்ய குறைந்த மின்சார விநியோகத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது மிகவும் அரிதாகவே அணுகப்படுகிறது எனவே இது எங்களுடன் நன்றாக உள்ளது மற்றும் மூன்றாவது தொகுதி இடையில் எங்காவது இருக்கக்கூடும் ஏனெனில் இந்த 4 கே உடன் ஒப்பிடும்போது இது அடிக்கடி அணுகப்படுகிறது எனவே நீங்கள் 3 நினைவக தொகுதிகள் கொண்ட ஒரு சுற்று வைத்திருக்க முடியும் எனவே அவை ஒவ்வொன்றும் டியூன் செய்யப்பட்டன அதன்படி அவற்றில் ஒன்று மிக வேகமாக இருக்கும் அவற்றில் ஒன்று மிகவும் மெதுவாக இருக்கும் அவற்றில் ஒன்று இடையில் இருக்கலாம் டிகோடர் இந்த 3 தொகுதிகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இந்த வழியில் உங்கள் பயன்பாட்டைப் பொறுத்து உங்கள் மொத்த நினைவக இடத்தை பல பகுதிகளாகப் பிரிக்கலாம் மற்றும் இந்த பகிர்வுகளின் பல்வேறு சக்தி சுயவிவரங்கள் மாறுபடும் எனவே வழிமுறைகளின் மட்டத்தில் கட்டடக்கலைகளின் மட்டத்தில் வாயில்களின் மட்டத்தில் டிரான்சிஸ்டர்களின் மட்டத்தில் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் மின் பரவலைக் கட்டுப்படுத்த அல்லது குறைக்க மக்கள் பயன்படுத்துவதை நீங்கள் காணக்கூடிய பல நுட்பங்கள் உள்ளன எனவே சுற்றுகளில் மின்சாரம் பரவுவதைக் குறைக்க மக்கள் இன்று எதையும் விட்டுவிடவில்லை எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் இது உண்மையில் தொழில்நுட்ப விஷயங்களைப் பேசிய தொடரின் கடைசி சொற்பொழிவு